இந்த வகுப்பில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ஷனைப் பற்றி விவாதிக்கத் தொடங்குகிறோம் எனவே இந்த கான்செப்ட்டுகளை நாம் பார்ப்போம் ஒரே நேரத்தில் மாற்றம் சைமல்டெனியஸ் கன்வெர்சன் மற்றும் இதை பயன்படுத்தி பிளாஷ் கன்வெர்டர் வகை அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர் ஏடிசியை பார்ப்போம் பின்னர் கவுன்ட்டர் அடிப்படையிலான கன்வெர்ஷன் மற்றும் தொடர்ச்சியான கன்வெர்ஷன் பற்றி விவாதிப்போம் எனவே இன்றைய வகுப்பில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்கள் இவை எனவே முதலில் ஒரே நேரத்தில் மாற்றுவதற்கான சைமல்டெனியஸ் கன்வெர்சன் பற்றி புரிந்து கொள்வோம் எனவே இதற்காக ஒரு சிறிய உதாரணத்தை நீங்கள் இடது புறத்தில் பார்க்கிறீர்கள் எனவே ஒரு அனலாக் இன்புட் வோல்டேஜ் உள்ளது இது 0 முதல் V வோல்ட் வரம்பில் மாறக்கூடியது இது 3 கம்பரட்டர் இன்புட்டிற்கு பேரலல் ஆக செல்கிறது 3 கம்பரட்டர் இன்புட்கள் உள்ளது கம்பரட்டர்ஸ் சி 1 சி 2 மற்றும் சி 3 இந்த கம்பரட்டர் ஒவ்வொன்றும் 3 வெவ்வேறு வகையான ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பெற்றுள்ளன எனவே முதலாவது இது V பை 4 பிளஸ் வி பை 4 இரண்டாவது பிளஸ் வி பை 2 மற்றும் மூன்றாவது பிளஸ் 3 வி பை 4 ஆகும் எனவே அனலாக் இன்புட் வோல்டேஜ் வெவ்வேறு வோல்டேஜ் ரேஞ்சுக்லுக்கான அவுட்புட் சி 3 சி 2 சி 1 என்னவாக இருக்கும் எனவே ட்ருத் டேபிலின் இந்த பகுதியில் இது காணப்படுகிறது இந்த மஞ்சள் பெட்டியில் நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட பிளாக்கில் இன்புட் மற்றும் அவுட்புட் எவ்வாறு தொடர்புடையது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இன்புட் 0 முதல் பிளஸ் V பை 4 வரை ரேஞ்ச் உள்ளது என்ன நடக்கிறது இந்த ஒவ்வொரு கேஸ் இருக்கும் இந்த இன்புட் வோல்டேஜ் ஆனது ஒவ்வொரு கம்பேரட்டர்க்கும் அமைக்கப்பட்ட த்ரசோல்டு வோல்டேஜ் அல்லது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஐ விட குறைவாக உள்ளது எனவே ஒவ்வொரு கம்பேரட்டர்க்கும் அவுட்புட் 0 ஆக இருக்கும் இது தெளிவாக இருக்கிறது இப்போது இன்புட் பிளஸ் V பை 4 இல்லிருந்து V பை 2 ஆக இருக்கும்போது என்ன நடக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட கம்பேரட்டருக்கு இது த்ரசோல்டை விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த கம்பேரட்டர் இன் அவுட்புட் 1 ஆக இருக்கும் சி1 1 ஆக இருக்கும் மீதமுள்ள கேஸ்களில் இது த்ரசோல்டை விட குறைவாக உள்ளது இந்த த்ரசோல்டு V பை 2 எனவே இது குறைவாக உள்ளது இந்த த்ரசோல்டு V பை 4 இதை விடவும் குறைவாக உள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய கேஸ் இதுதான் இது பிளஸ் V பை 2 முதல் 3 வி பை 4 வரை என்ன நடக்கும் நிச்சயமாக இது இந்த த்ரசோல்டு வோல்டேஜ் ஐ விடவும் இந்த த்ரசோல்டு அல்லது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஐ விடவும் அதிகமாக உள்ளது எனவே அந்த நேரத்தில் சி 1 மற்றும் சி 2 ஹை ஆக இருக்கும் சி 3 என்பது 0 ஆக இருக்கும் இது 3V பை 4 முதல் பிளஸ் V வரை செல்லும் போது என்ன நடக்கும் இது இந்த ரேஞ்சில் இருக்கும் எனவே அனலாக் இன்புட் வோல்டேஜ் ஒவ்வொரு கம்பேரட்டர் இன் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் காணக்கூடியபடி அவை அனைத்தும் அவுட் புட் 1 ஐக் கொடுக்கும் இது தெளிவானது எனவே 3 கம்பாட்டர் களுடன் அனலாக் இன்புட் வோல்டேஜ் 4 ரேஞ்ச்கள் இந்த முறையில் கம்பரட்டர் அவுட்புட்டில் மேப்பிங் செய்யப்படுவதை காணலாம் இந்த விஷயத்தில் C3 C2 C1 இவற்றைக்கொண்டு 4 ரேஞ்சுகள் இருந்தால் அவற்றை டிஜிட்டலாக என்கோட் செய்ய விரும்பினால் அனலாக் ஒல்டு ஜெய் டிஜிட்டலாக மாற்ற நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் செய்த மாதிரி இரண்டு பைனரி கோட் போதுமானது ஏனென்றால் நான்கு ரேஞ்சுகள் உள்ளன அவை 0 0 மற்றொன்றுக்கு 0 1 மற்றொன்று 1 0 மற்றொன்று ஒன்று ஒன்றாக இருக்கும் எனவே சி 3 சி 2 சி 1 ஐப் பார்த்த விதத்தில் 3 அவுட்புட் ற்கு பதிலாக ஒரு ஸ்கீம் மற்றும் என்கோடிங் ஸ்கீம் நாம் கொண்டிருக்கலாம் அங்கு சி 3 சி 2 சி 1 இன்புட் ஆக இருக்கும் நமக்கு பைனரி அவுட்புட் இந்த ஸ்கிமில் கிடைக்கும் அதாவது அவை அனைத்தும் 0 வா இருந்தால் அதாவது 0 டு வி பை 4 ஆக இருந்தால் அவுட்புட் 0 0 பிளஸ் வி பை 4லிருந்து பிளஸ் வி பை 2 ஆக இருந்தால் C3 C2 C1 0 0 1 ஆக இருக்கும் எனவே அவுட்புட் 0 1 ஆக இருக்கும் அடுத்தது அவுட்புட் ஒன் ஜீரோ அடுத்த தற்கான அவுட்புட் 11 இந்த மாதிரியான மேப்பிங் நாம் வைத்துக் கொள்ளலாம் எனவே இந்த என்கோடிங்கை எவ்வாறு செய்யலாம் எனவே இந்த என்கோடிங்கை செய்து முடிக்க இந்த பிராக்கெட்டில் உள்ளவற்றிற்கான குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் பற்றி சற்று உன்னிப்பாக பார்ப்போம் எனவே இந்த அவுட்புட் அதாவது 2 பவர் 1 அவுட் புட் இது அந்தக் குறிப்பிட்ட அவுட்புட் டிஏசியைப் போல பைனரி நம்பர் குறியீட்டின் பைனரி வெய்ட்டுடன் இணைந்துள்ளது எனவே இதே போன்ற விஷயத்தை நாம் ஏடிசி பற்றி சிந்திக்கிறோம் எனவே சி 2 1 ஆக இருக்கும்போதெல்லாம் இது 1 ஆகும் சி 2 இங்கே 1 ஆகவும் 2 பவர் 1 என்பது 1 இங்கு இருக்கிறது இங்கே சி 2 என்பது 0 எனவே இது 0 ஆகவும் இருக்கிறது எனவே இதை நாம் அடையாளம் காண முடியும் இல்லையா எனவே அதிலிருந்து நாம் 2 பவர் 1 தான் அவுட்புட் அது C2 ஈகுவலாக உள்ளது எனவே என்கோடரில் இருக்கும் லாஜிக் சர்க்யூட்டில் C2வை டைரக்டாக கனெக்ட் செய்யலாம் எனவே வேறு எந்த கேட்களும் வேறு எதுவும் தேவையில்லை இப்போது 2 பவர் 0 க்கு இந்த அவுட் புட் நாம் காணக்கூடியது இது C3 1 ஆக மாறும்போதெல்லாம் அது 1 ஆகி வருகிறது சி 3 என்பது 0 ஆகும் இந்த சந்தர்ப்பங்களில் வேறு சில ரிலேஷன்ஷிப்பை நாம் காண வேண்டும் இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட 1 ஐ நாம் சம் ஆப் ப்ராடக்ட் முறையில் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது நாம் அடையாளம் காணக்கூடிய முதல் விஷயம் இந்த குறிப்பிட்ட 1 க்கு சி 2 0 ஆகவும் சி 1 1 ஆகவும் இருக்கும்போது ஒரு தனித்துவமான காம்பினேஷனை நாம் காணலாம் இது குறிப்பிட்ட ஒரு முறை மட்டுமே நிகழ்கிறது சாத்தியமான சி 3 சி 2 சி 1 காம்பினேஷன்களில் நீங்கள் அனலாக் இன்புட் வோல்டேஜ் கம்பரிசன் செய்து கம்பரட்டர் அவுட் புட்டை உருவாக்கும்போது அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் சி2 0 மற்றும் சி1 1 மற்றும் அவுட்புட் 1 என்று நாம் காணலாம் எனவே இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பாக ஒரு லாஜிக் ஸ்டேட்மென்ட் லாஜிக் சி 3 பிளஸ் இது சி 2 பிரைம் சி 1 C1 எனவே இந்த என்கோடருக்குள் நமக்கு என்ன கிடைத்தது என்பது புரிகிறது எனவே இது ஒரு அனலாக் இன்புட் வோல்டேஜ் இவை கம்பரட்டர் அவுட்புட்ஸ் எனவே இது ஒரு லாஜிக் பிளாக்கிற்கு செல்லும் மற்றும் அது என்கோடர் மற்றும் அவுட்புட்டில் 2 அவுட்புட்டிஸ் 2 டிஜிட்டல் அவுட்புட்கள் இருக்கும் எனவே 1 அனலாக் இன்புட் 2 டிஜிட்டல் அவுட்புட் மற்றும் உங்களுக்குத் தெரிந்த இந்த குறிப்பிட்ட 4 நாம் பெறுகிறோம் 2 பிட்டுகளைக் கொண்டு சைமல்டென்யேஸ் கன்வெர்ஷன் மெத்தடில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ஷன் செய்யும் போது இப்போது தேவை என்றால் 3 பிட் கன்வெர்ஷன் எனவே 8 லெவல்கள் இருக்கும் எனவே அதைப் பற்றி பார்ப்போம் எனவே நாம் 3 பிட் கண்வெர்ஷனை பார்க்கிறோம் எனவே 8 லெவல்கள் 8 லெவல்களுக்கு எத்தனை கம்பரட்டர்ஸ் தேவைப்படும் 4 லெவல்களுக்கு 3 கம்பரட்டர்ஸ் தேவைப்படுவதைப் பார்த்தோம் ஏனென்றால் முதலாவது ஒன்று அவை அனைத்தும் ஒவ்வொரு கம்பரட்டர்சுக்கும் த்ரசோல்டுக்கு கீழே உள்ளது எனவே 8 லெவல்களுக்கு 3 பிட் கண்வெர்ஷனுக்கு நமக்கு 7 கம்பரட்டர்ஸ் தேவைப்படும் எனவே 7 கம்பரட்டர்களும் உங்களுக்குத் தெரிந்த வழியில் டேபிளில் உள்ளவாறு அவுட்புட்களை உருவாக்கும் அதிலிருந்து இந்த சி 1 முதல் சி 7 அவுட் புட் வரை நாம் அதை ஒரு என்கோடர் வழியாக அனுப்பலாம் இது சி 1 இது சி 2 இதைப்போல் இது சி 7 வரை நாம் என்கோடர் வழியாக அனுப்ப முடியும் எனவே 2 பவர் 2 2 பவர் 1 2 பவர் 0 இது உங்கள் என்கோடர் அதற்கு நாம் ஒரு லாஜிக்கை உருவாக்கலாம் இதற்கு முன் கேஸில் பார்த்த ரிலேஷன்ஷிப்பின் படி எனவே இதே போன்ற விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் நாம் இதை செய்தால் 2 பவர் 2 க்கு பார்ப்போம் அந்த அவுட்புட் நேரடியாக C4 ஆக எடுத்துக் கொள்ளலாம் முன்னதாக 2 பிட் கண்வெர்ஷனுக்கு 2 பவர் 1 C2 டைரக்டாக எடுக்கப்பட்டது எனவே இதேபோல் இது C4 இரண்டாவது இடத்தில் உள்ளது இப்போது 2 பவர் 1 என்பது சி 6 பிளஸ் அதாவது OR சி 4 பிரைம் சி 2 மற்றும் 2 பவர் 0 இதே ரிலேஷன்ஷிப்பை பின்பற்றும் C2 20 C7 C6' C1 எனவே இதை நாம் செய்யலாம் டேபிளை முடித்து உங்களுக்குத் தெரிந்த 3 பிட்டுடன் மேப்பிங் செய்து கொள்ளலாம் அதாவது 4 லெவல்களுக்கு 2 பிட் ரெப்பிரசன்ட் செய்ததுபோல் எனவே 8 லெவல்கள் 7 கம்பரட்டர் அவுட்புட் மற்றும் 3 பிட் மேப்பிங் இந்த வழியில் நாம் என்கோடிங் செய்யலாம் இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டால் இதை n பிட் ஏடிசி வரை நீட்டிக்க முடியும் மேலும் அதற்கு தேவையான கம்பரட்டர்ஸ் எண்ணிக்கை 2 பவர் n மைனஸ் 1 ஆக இருக்கும் ஆகவே பிட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது கம்பரட்டர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது ஆனால் இந்த மெத்தட் மிக வேகமானது ஏனென்றால் பேரலள் ஆக கம்பரிசன் நடைபெறுகிறது அதனால்தான் நீங்கள் இதில் இருந்து ஒரு ஏடிசி செய்யும் போது ஃபிளாஷ் கன்வெர்ட்டர் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அதன் லிமிடேஷன் தேவைப்படும் கம்பரட்டர்களின் அதிகமான எண்ணிக்கை எனவே அதற்குத் தேவையான பவர் அதிகம் எனவே அது இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மேலும் இது எவ்வளவு வேகம் என்பது சில நம்பர்களை கொண்டு கூறலாம் வேறு சில வகை ஏடிசி பற்றி விவாதிக்கும்போது பின்னர் கம்பர் செய்து பார்ப்போம் இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் V பை 8 V பை 4 தேவைப்படுகின்றன மேலும் ஏற்கனவே நீங்கள் V பை 4 V பை 2 3V பை 4 பார்த்திருக்கிறீர்கள் எனவே இது பிரேசிஷன் வோல்டேஜ் டிவிடர் நெட்வொர்க்கிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் இந்த என்கோடிங்கை பிரியாரிட்டி என்கோடரை கொண்டு செய்ய முடியும் அதுவும் ஆப் தி செல்ப் அதாவது தயாராக கிடைக்கக்கூடிய ஐசி 9318 மூலம் செய்ய முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் இங்கே நீங்கள் பார்ப்பது இந்த லாஜிக் பிளாக் கடைசியாக அவுட்புட்டுகள் அவுட்புட் ரிஜிஸ்டரில் ஸ்டோர் செய்யப்படுகின்றன மற்றும் அவை தேவைக்கேற்ப பின்னர் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இப்படித்தான் ஃபிளாஷ் கன்வேர்டர் ஏடிசியை பெறலாம் இப்போது இந்த கம்பரட்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதோடு காஸ்டு அதிகரிக்கிறது பவர் பட்ஜெட்டு அதிகரிக்கிறது எனவே நாம் இந்த கம்பரட்டர்களின் எண்ணிக்கை தேவையை குறைப்பதற்காக யோசிக்கலாம் அப்படி ஒரு ஸ்கீம் தான் கவுண்டர் அடிப்படையிலான மெத்தட் இதில் கம்பரட்டர்களின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்றுதான் எனவே இதற்கு முன் பேரலல் ஆக இருந்ததை இப்போது நாம் சீகுவேன்ஷியலாக மாற்றியுள்ளோம் எனவே நிச்சயமாக இதற்கான ட்ரேட் ஆப் நேரமாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே அதிக நேரம் தேவை படும் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு பிளாக் இந்த கவுண்டர் ஆரம்பத்தில் ரீசெட் செய்யப்பட்டுள்ளது அதாவது இனிசியல் ஆக 0 வில் உள்ளது பின்னர் அது அதிகரிக்கிறது மற்றும் அது இன்கிரிமெண்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு டிஏசிக்கான இந்த வகையான ஏற்பாட்டைக் பார்த்தீர்கள் எனவே ஒரு லெவல் ஆம்ப்ளிபையர் பைனரி லேடர் உள்ளது எனவே இந்த லேடர் அவுட்புட் இந்த டிஏசியில் நீங்கள் பெறும் அனலாக் அவுட்புட் ஒரு ஸ்டெப் போல இருக்கும் எனவே இந்த அவுட்புட் இங்கே வந்து அது நான் சொல்லிக்கொண்டிருந்த கம்பரட்டர் இது அனலாக் இன்புட் வோல்டேஜ் கவுண்டர் வேல்யூ அதிகரிக்கும் போது இந்த ஓல்ட் ஏஜ் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் மற்றும் அது எப்போதெல்லாம் அனலாக் இன்புட் வோல்டேஜ் விட அதிகமாகிறதோ அப்போது கம்பரட்டர் அவுட்புட் மாறுகிறது இந்த கம்பரட்டர் அவுட்புட் ஒரு கேட் மற்றும் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்குச் செல்கிறது இதைப்பற்றி சிறிது நேரத்திற்குப் பிறகு பார்ப்போம் அது இப்போது கவுண்டரின் கிளாக்கிங்கை தடுக்கிறது எனவே கவுண்டர் வேல்யூ எதுவாக இருந்தாலும் அது அனலாக் இன்புட் வோல்டேஜ் உடன் தொடர்புடையது இந்த கவுண்டர் வேல்யூ கன்வெர்ட் செய்யப்பட்ட டிஜிட்டல் அவுட்புட் ஆக எடுத்துக் கொள்ளலாம் எனவே ஒரு கம்பரட்டர் ஒவ்வொரு கிளாக் சைக்கிளிலும் வேல்யுவை கம்பர் செய்கிறது டிஏசி அவுட் புட்டில் கவுண்டர் வேல்யூ டிஏசி மூலம் கன்வெர்ட் ஆகும் வரை அதனால்தான் இந்த ஏடிசி டிஏசி பற்றிய விவாதத்தை நாம் உண்மையில் டிஏசியுடன் தொடங்கினோம் ஏனெனில் டிஏசி என்பது அந்தக் கான்செப்ட் இந்த லேடர் நெட்வொர்க் உங்களுக்குத் தெரியும் இந்த வகை ஏடிசி கன்ஸ்ட்ரக்ஷனில் இயல்பாகவே உள்ளது எனவே இது இந்த விஷயத்தில் நம்பர் அதிகமாக இருந்தால் அனலாக் வோல்டேஜ் அதிகமாகவும் உங்களுக்கு n பிட் கிடைத்திருந்தால் எல்லா பிட்டையும் பயன்படுத்த வேண்டும் எனவே இது 2 பவர் n கவுன்ட் வரை செல்லும் எனவே அதிகபட்ச கன்வெர்ஷன் டைம் 2 பவர் n வரை இருக்கலாம் எனவே இது 10 பிட் ஏடிசி என்றால் நாம் 10 பிட் ஏடிசி பற்றி பேசுகிறோம் 1 மெகாஹெர்ட்ஸ் கிலோக் இங்கே பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அதிகபட்ச கன்வெர்சன் டைம் 2 பவர் 0 இண்டு அல்லது 1 மைக்ரோ செகண்ட் ஆகும் எனவே இது 1 024 மில்லி செகண்ட் ஆகும் நீங்கள் சராசரியாக எடுத்துக் கொண்டால் சில நம்பர்ஸ் சில இன்புட் அதிகமாக இருக்கும் சில இன்புட் குறைவாக இருக்கும் எனவே இது சராசரியாக இருக்கும் டிவைடேட் பை 2 பாயிண்ட் 512 மில்லி செகண்ட் ஆகும் எனவே இது மிகவும் மெதுவாக உள்ளது ஆனால் கம்பரடர் தேவை எண்ணிக்கை குறைவாக உள்ளது மற்றும் இந்த சர்க்யூட் எளிமையானது இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டிற்கான கேட் மற்றும் கண்ட்ரோல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இது கம்பரடர் இது அனலாக் வோல்டேஜ் இது லேடர் அவுட் புட் இது ஒரு ஏடிசிக்குள் ஏடிசி போல செயல்படுகிறது இது கம்பரடர் அவுட் புட் ஆகும் இது லோவாக உள்ளது இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் DAC இலிருந்து வரும் போது கவுண்டர் அவுட் புட் DAC வழியாக அனலாக் அவுட்புட்டாக மாற்றப்படும் எனவே இந்த அவுட்புட் அனலாக் இன்புட் வோல்டேஜை விட குறைவாக உள்ளது எனவே அந்த நேரத்தில் கம்பரடர் அவுட் புட் லோவாக உள்ளது சரி எனவே இந்த கம்பரேடர் அவுட் புட் லோவாக உள்ளது பின்னர் நீங்கள் பார்ப்பது ஒரு ஒன் ஷாட் ஆகும் எனவே இது ஒரு மோனோஸ்டேபிள் மோடில் 555 வேலை போலாகும் எனவே நீங்கள் கண்வேர்ஷனை தொடங்கும்போது இது உங்கள் தொடக்கம் ஆகும் எனவே உடனடியாக கவுண்டர் ரீசெட் செய்யப்படுகிறது கவுண்டர் ரீசெட் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் பார்க்கும் இந்த குறிப்பிட்ட கண்ட்ரோல் ஃபிளிப் ஃப்ளாப் சிறிது நேரத்திற்குப் பிறகு செட் செய்யப்பட்டுள்ளது எனவே கவுண்டரின் கிளாகிங் ஓரளவு தாமதமாகும் எனவே முதலில் இதனால் கவுண்டர் ரீசெட் செய்யப்பட்டது உறுதிசெய்கிறது பின்னர் இந்த ஒன் ஷாட் அவுட்புட் இங்கே வருகிறது எனவே ஒன் ஷாட் அவுட் புட் இது ஹை 1 ஆகிறது எனவே இது 0 ஆகும் எனவே இந்த அவுட் புட் 1 ஆக மாறும் அதன் பிறகு அது 0 ஆகிறது எனவே 0 0 என்றால் முந்தைய வேல்யு தக்கவைக்கப்படும் எனவே இது 0 ஆக இருக்கும்போது இது 1 இல் இருக்கும் போது மற்றும் இந்த கிளாக் வருகிறது எனவே இந்த கிளாக் கவுண்டருக்குச் செல்லும் மேலும் ஒவ்வொரு கிளாக்கிலும் கவுண்டர் அதன் வேல்யுவை அதிகரிக்க ஆரம்பிப்பது உங்களுக்குத் தெரியும் எனவே கிளாக்கிங் வரும்போது கவுண்டரின் வேல்யூ அதிகரிக்கிறது மற்றும் அதனுடன் தொடர்புடைய லேடர் அவுட் புட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் உம் அதிகரிக்கிறது இது தான் அனலாக் இன்புட் வோல்டேஜ் லெவல் எனவே அது நீங்கள் காணும் டாட்டெட் லைன் மற்றும் எப்போதெல்லாம் இதை தாண்டுகிறது அதன் வேல்யூ ஒன்று ஆக மாறும் இந்த கம்பரட்டர் இன் அவுட்புட் ஒன்றாக மாறுகிறது இது ஏற்கனவே ஜீரோவாக உள்ளது எனவே 1 மற்றும் 0 இப்போது இது 1 ஆகிறது இது 0 ஆக இது ரீஸட் செய்யப்படுகிறது எனவே இது ரீசெட் செய்யப்படுவதால் கிளாக்கிங் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது எனவே AND கேட்டின் அவுட்புட்டில் கிளாக்கிங் நிறுத்தப்படுகிறது இப்போது வேல்யூ எதுவாக இருந்தாலும் அது அனலாக் இன்புட்டின் டிஜிட்டல் கோடெட் வெல்யுவின் தொடர்புடைய வேல்யூ ஆகும் இப்போது இந்த கவுண்டர் அடிப்படையிலான மெத்தடில் நாம் காணக்கூடியது அது இங்கிருந்து தொடங்குகிறது அனலாக் இன்புட் வோல்டேஜ் கன்வெர்ஷன் முடிந்தவுடன் உடனடியாக புது ஸ்டார்ட் சிக்னல் வந்தால் மற்றும் அனலாக் இன்புட் வோல்டேஜ் இது போல இருந்தால் இதுபோன்ற ஒன்று நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இப்போது இது தொடங்குகிறது இது கன்வேர்ட் ஆகிறது பின்னர் ரீசெட் ஆகிறது உடனடியாக அடுத்த கன்வெர்ஷன் ஸ்டார்ட் ஆவதாக எடுத்துக் கொண்டால் அடுத்த ரிசெட் வந்தபிறகு கவுண்ட் ஆரம்பிக்கிறது இந்த லெவல் வரை செல்லும் எனவே இந்த ஒவ்வொரு கேசுக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆக்சிஸ் டைம் ஒவ்வொரு கன்வெர்ஷன் டைம் டிஃபரண்டாக உள்ளது நாம் இங்கிருந்து பார்க்க முடியும் வோல்டேஜ் இன் ஆம்பிளிட்யூடை பொருத்து நேரம் ஒன்றுக்கொன்று கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கோடுகள் ரீகன்ஸ்டிரக்ஷனுக்கு அனுப்பினால் மற்றொரு டிஜிட்டல் டு அனலாக் என்று வைத்துக் கொண்டால் எனவே ரீகன்ஸ்டிரக்ஷன டைம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும் இப்போது இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் போல ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக வந்தால் ரீகன்செக்ஷனில் சிக்கல்கள் இருக்கலாம் மற்றுமொரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் கவுண்டர் ஜீரோவில் இருந்து தொடங்கும் போது கவுண்டர் 0 நேரத்தின் தேவை அதிகரித்து வருகிறது அதாவது அம்பிளிடுட்டின் அளவை பொருத்து அதிகபட்சம் 2 பவர் n வரை இருக்கும் எனவே இந்த கவுண்டர் பேஸ்ட் மெத்தடிலுள்ள லிமிடெஷனை சமாளிக்க ஒரு கன்ட்டினியூஸ் தொடர்ச்சியான கன்வர்ஷனை அனைவரும் நினைத்திருப்பார்கள் எனவே இதில் இது இந்த வேல்யூவை எட்டியுள்ளது பிறகு அது 0 க்கு வரவில்லை மீண்டும் 0 இலிருந்து தொடங்கி அது இங்கிருந்து இங்கு செல்கிறது எனவே இது 0 க்கு வரவில்லை பின்னர் மீண்டும் இந்த வேல்யுவை அடைய முயற்சிக்கிறது இது இங்கிருந்து நேரடியாக இங்கு வருகிறது எனவே இந்த மாற்றம் தான் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்காக கவுண்டர் முந்தைய வேல்யுவிலிருந்து மேலே செல்வதை இங்கே காணலாம் இங்கே கவுண்டர் கீழே வர வேண்டும் எனவே உங்களுக்குத் தெரிந்த மேல் மற்றும் கீழ் எண்ணிக்கை அப் கவுண்ட் மற்றும் டவுன் கவுண்ட் இரண்டு ஆப்ஷன்களுமே சர்க்யுடிற்குள் நமக்கு தேவை இப்போது இதற்காக ஒரு சர்க்யூட்டை நாம் பயன்படுத்துகிறோம் இது உங்களுக்குத் தெரியும் நாம் முன்பு பார்த்த கவுண்டர் அடிப்படையிலான சர்க்யூட்டின் மேம்படுத்தல் அப்கிரேட் எனவே இந்த பிளாக்கை இதற்கு முன்பே நாம் பார்த்தோம் இப்போது இது கம்பரட்டர் எனவே இந்த அனலாக் இன்புட் வேல்யூ இல்லாமல் உள்ள வேல்யுவை பொறுத்து நாம் 0 அல்லது 1 ஐப் பெறுகிறோம் எனவே அதை அப் அல்லது டவுனுக்கு மாற்றலாம் எனவே அப் என்றால் கவுண்டர் அதிகரிக்கப்பட வேண்டும் மற்றும் டவுன் என்றால் கவுண்டர் குறைக்கப்பட வேண்டும் இது இப்போது இந்த கண்ட்ரோல் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்குப் போகிறது இந்த கண்ட்ரோல் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இந்த முறையில் செயல்படுகிறது எனவே ஒவ்வொரு முறையும் கிளாக் வரும்போதும் இந்த மோனோ ஷாட் ஃபிளிப் ஃப்ளாப்பை ரீசேட் செய்கிறது எனவே ஒவ்வொரு கிலாக்கிலும் இந்த ஒன் ஷாட் இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை அப்டவுன் ரீசேட் செய்கிறது அதன்பிறகு இந்த அவுட் புட்டை பொறுத்து அது கவுண்ட் அப் அல்லது கவுண்ட் டவுன் என்பதை தீர்மானிக்கிறது தயவுசெய்து வித்தியாசத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் முன்னதாக அது அப் கவுன்ட் ஆக இருந்தால் அது மேலே சென்று கொண்டிருக்கிறது பின்னர் மீண்டும் 0 க்கு வருகிறது அது தொடர்ந்து சரியான அப் கவுன்ட் மேலே தொடர்கிறது இங்கே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிலாகிலும் இந்த கம்பரடர் அவிட்புட்டைப் பார்க்கிறது மற்றும் அதை அடிப்படையாகக் கொண்டு இந்த கவுன்ட் அப் ஹை ஆக இருக்குமா மற்றும் கவுண்டவுன் லோவாக இருக்குமா அல்லது வேறு வழியா என்பதை இது தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் இங்கே பார்கும் லாஜிக் எனவே ஒன் ஷாட் அவுட் புட் இது இது ரீசெட் செய்ய போகிறது எனவே அது ரீசெட் செய்யப்பட்ட பிறகு 0 ஆன பிறகு இது 1 0 ஆக இருக்கிறதா அல்லது இது 1 0 ஆக இருக்கிறதா என்பதைப் பொறுத்து இது அப் அல்லது டவுன் அவற்றில் ஒன்று ஹை ஆக இருக்கும் இது கவுன்ட் அப் அல்லது கவுண்ட் டவுன் இந்த இரண்டில் ஒன்று ஆக இருக்கும் எனவே அடுத்த கிளாக் மீண்டும் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது எனவே அதை நீங்கள் காணலாம் எனவே இது அப் கவுண்ட் நடக்கிறது பின்னர் மீண்டும் அது டவுன் கவுன்ட் நடக்கிறது இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் ஒவ்வொரு முறையும் கிளாக் இங்கு வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து நடக்கிறது எனவே இந்த கவுண்டர் ரீசெட் செய்யப்படவில்லை இது தெளிவாக உள்ளது இது டிஏசி அவுட் புட் மற்றும் இது இறுதி டிஜிட்டல் அவுட்புட் எனவே தொடர்ச்சியான கண்வேர்ஷனக்கு இன்புட் வோல்டேஜ்ற்கு இது தான் நடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அனலாக் இன்புட் வோல்டேஜ் அது தொடர்பான அங்கே உள்ள லேடர் ஒல்டேஜ் கவுண்டர் வேல்யுவின் டிஜிட்டல் டு அன்லாக் கன்வெர்ஷன் அங்கே உள்ளது எனவே அவை எவ்வாறு மேப் ஆகிறது இதைத்தான் நீங்கள் கண்டிநுயஸ் கன்வெர்ஷன் டைப் இருக்கு பார்ப்பீர்கள் எனவே இது தான் மாற்றம் மற்றும் இது தொடர்பான சேஞ்ச் இங்கே உள்ளது எனவே இது அதிக வேல்யூ இது இங்கே மேலே செல்கிறது இங்கே கீழே வருகிறது ஏனெனில் அது குறைந்த வேல்யூ எனவே இப்படித்தான் விஷயங்கள் நகரும் இந்த குறிப்பிட்ட கன்வெர்ட்டரில் டிஜிட்டல் இன்புட் அனலாக் அவுட் புட்டை டிராக் செய்ய முயற்சிக்கிறது அதற்காக இது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் ட்ராக்கிங் டைப் கன்வெர்ட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அது லாக் செய்யப்பட்ட உடன் இதற்கு முன்பு பார்த்த பேசிக் கவுண்டர் பேஸ்ட் மெத்தடை காட்டிலும் அது மிக விரைவாக உள்ளது எனவே அது அனலாக் இன்புட் வோல்டேஜ் உடன் லாக் செய்யப்பட்டவுடன் அதை மேலே செல்கிறது அல்லது கீழே வருகிறது குறைந்த எண்ணிக்கையிலான கிளாக் சைக்கிள்கலே தேவைப்படுகிறது பேசிக் மெதடை போன்று 0 விலிருந்து ஆரம்பிக்க தேவையில்லை இப்போது இந்த வகையான தொடர்ந்து கன்வெர்ஷன் செய்யப்படும் அனலாக் டூ டிஜிட்டல் கண்வெட்டருக்கு சில கூடுதல் விஷயங்கள் செல்கிறது எனவே அனலாக் சிக்னலின் 1 LSB இல் லேடர் அவுட்புட் இருக்கும்போது அது ஆசிலெட் ஆகலாம் எனவே அது எப்போதும் ஆசிலெட் ஆகும் எனவே அதைத் தவிர்ப்பதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது லேடர் வோல்டேஜ் அனலாக் சிக்னலுக்குக் ஹாஃப் எல் பியை விட அதிகமாக இல்லாவிட்டால் அப் அவுட் புட் ஹையாக இருக்காது சரி எனவே இது கூடுதலாக சர்க்யூட்டிற்கு சேர்க்கப்பட்ட ஒன்று எனவே இது ஆசிலேஷனை தவிர்க்கிறது இதேபோல் டவுன் அவுட் புட் ஜெனரேசனக்கும் அதேபோல் செய்யப்பட்டுள்ளது மற்றொரு சிக்கல் பல இன்புட் மல்டிபிள் இன்புட் உள்ளன அவற்றை கன்வர்ட் செய்ய பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஏடிசி பயன்படுத்தப்படுகிறது என்று நினைக்கிறோம் சீகுவென்ஷியலாக மல்டிப்ளெக்ஸ் முறையில் எனவே அத்தகைய சந்தர்ப்பத்தில் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த வகையான கன்வெர்ஷன் பொருத்தமானதல்ல ஏனென்றால் அது லாக்கிங் இல் இருந்து வெளியே வருகிறது லாக் செய்யப்பட்ட உடன் இது மிகவும் வேகமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் இது உங்களுக்குத் தெரிந்த இந்த டிரான்ஷியண்டுகள் வழியாக செல்ல வேண்டும் புதிய கண்வேர்ஷன் தொடங்குகிறது எனவே அங்கு அது பரிந்துரைக்கப்படவில்லை இறுதியாக இந்த வகையான மற்றொரு முக்கியமான விஷயம் A டு D கன்வர்ஷனுக்கு கூடுதல் சர்க்யூட்ரி அதாவது அப் கவுண்ட் அதிகபட்ச வேல்யூவை அடைந்தபிறகு அவை அனைத்தும் ஒன்றாக உள்ளபோது மற்றும் அனலாக் வோல்டேஜ் இன்னும் அதிகமாக உள்ள போது அதிகமாக மேலே செல்ல ட்ரை செய்யும் ஆனால் இதற்கு மேலாக சென்றாள் எல்லாமே ஜீரோ ஆகி விடும் எனவே அந்த நேரத்தில் அது அந்த மாதிரி ஆகக்கூடாது மற்றும் அதே வேல்யுவில் இருக்க வேண்டும் இதை உறுதி செய்ய ஒரு அடிஷனல் சர்க்யூட் போடுகிறோம் அதன்மூலம் எல்லாம் ஒன்றை அடைந்த பிறகு அப் கவுண்ட் மேலும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறது இதேபோல் எல்லா 0 ஐயும் சரியாக அடையும்போது டவுன் கவுன்ட் மேலும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதற்காக இதன் எல்லா இன்வெர்டர் அவுட்புட்ஸ் மற்றும் காம்பிளிமெண்டரி அவுட் புட்ஸ் டவுன் ஃபிளிப் ஃப்ளாப்பின் ரீசட் பக்கம் போடுகிறோம் அதேபோல் இங்கு அன்காம்பிளிமெண்டட் அவுட் புட்ஸ் அப் ஃபிளிப் ஃப்ளாப்பின் ரீசட் பக்கம் போடுகிறோம் ஆகவே நாம் முடிவுக்கு வருகிறோம் நாம் சுருக்கமாக பார்த்தது என்னவென்றால் ஏ டு டி கண்வெர்ஷனில் ஒரே நேரத்தில் சைமல்டென்னியஸ் மெத்தட்டிற்கு பேங்க் ஆப் கம்பரட்டர்ஸ் தேவைப்படுகிறது மற்றும் ஒரு என்கோடர் கம்பரட்டர் அவுட்புட்களை டிஜிட்டல் சமமாக ஈகுவலென்ட் ஆக மாற்றுவதற்கு தேவைப்படுகிறது ஒரே நேரத்தில் சைமல்டென்னியஸ் கண்வர்ஷனுக்கு ஃபிளாஷ் கண்வெர்டேர்கள் பயனுள்ளதாக இருக்கும் அது வேகமானது ஆனால் இதற்கு அதிக எண்ணிக்கையிலான கம்பரட்டர்ஸ் தேவை எனவே n பிட்டுக்கு அதற்கு 2 பவர் n மைனஸ் 1 தேவைப்படுகிறது கவுண்டர் அடிப்படையிலான கன்வெர்ஷன் எளிமையானது நாம் பார்த்த பேசிக் இருக்கு ஒரு கம்பரட்டர் மட்டுமே தேவை ஆனால் அதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது எனவே கவுண்டர்களைப் பயன்படுத்தி தொடர்ச்சியான கண்காணிப்பு கண்டினூயஸ் ட்ராக்கிங் வகை கன்வெர்டருக்கு நாம் செல்கிறோம் இதற்கு அப் மற்றும் டவுன் கவுண்டர் மற்றும் கொஞ்சம் கூடுதல் சர்க்யூட்டரி தேவைப்படுகிறது மற்றும் அது இன்புட் வோல்டேஜ்க்கு லாக் செய்யும்போது அது மிக வேகமாக இருக்கும் மேலும் மல்டிபிளெக்ஸ்டு இன்புட் இது நல்லதல்ல கூடுதல் சர்க்யூட்டரியில் அனலாக் இன்புட் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டைரக்ஷனில் அதிகபட்ச வேல்யூவை தாண்டும் பொழுது நாம் கவுண்ட் கட்டுப்படுத்த கவுண்ட் லிமிடிங் கேட்சும் சேர்ந்துள்ளது